நாம் கடந்த விரிவுரையில் சில கடிகார சிக்கல்களை விவாதித்தோம் எனவே தாமதம் வளைவு போன்ற சில கடிகார தொடர்பான அளவுருக்களைப் பற்றி பார்த்தோம் ஒரு கடிகாரம் ஒரு பிளிப் ஃப்ளாப்பிற்கு உள்ளீடு அளிக்கும்போது சில நேரங்களில் பிடிப்பு நேரம் மற்றும் அமைக்கும் நேரங்கள் போல இருக்கும் எனவே பயனுள்ள கடிகார காலத்தை அல்லது ஒரு சுற்று இயக்கக்கூடிய கடிகார அதிர்வெண்ணைக் கணக்கிடுவதற்காக இந்த நேரங்களை ஒரு வடிவமைப்பில் எவ்வாறு இணைக்க முடியும் என்பதையும் இந்த மாறுபாடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் கண்டோம் எனவே கடிகார பிணைய தொகுப்பு என அழைக்கப்படும் சிக்கலை முதலில் பார்ப்போம் ஆகவே ஒரு கடிகார மூலத்தைக் கொடுத்தால் கடிகார சமிக்ஞையை நாம் இணைக்க வேண்டிய முனைய புள்ளிகளுக்கு உண்மையில் எவ்வாறு விநியோகிக்கிறோம் என்பது பற்றியும் இறுதியாக சக்தி வலையின் திசைவித்தல் தொடர்பான சில சிக்கல்களைப் பற்றியும் பார்ப்போம் அதாவது வி டி மற்றும் தரை பற்றி பார்ப்போம் எனவே கடிகார வலையமைப்பு தொகுப்புடன் தொடங்குவோம் எனவே சிக்கல் உருவாக்கம் பின்வருமாறு செல்கிறது நீங்கள் கடிகாரம் மற்றும் சக்தி வலைகளைப் பார்ப்பது போல சில குறிப்பிட்ட தேவைகள் உள்ளன ரூட்டிங் வழிமுறைகளை இப்போது பார்ப்போம் அவை சமிக்ஞை வலைகள் இரண்டு முனையம் அல்லது பல முனைய வலைகள் போன்றவை கருதப்படுகிறது இந்த சமிக்ஞை வலைகள் அடிப்படையில் சில டிஜிட்டல் சிக்கனல்கள் 0 அல்லது 1 ஐ கொண்டு செல்கின்றன மேலும் இந்த சமிக்ஞை வலைகளின் ஒரு பண்பு இந்த வலையின் பரிமாணம் ஆகும் அதாவது இந்த மல்டி டெர்மினல் வலைகள் இணைக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இல்லை ஏனென்றால் அதிக எண்ணிக்கையிலான பேன் அவுட்கள் இருந்தால் ஒரு வாயில் உங்களுக்குத் தெரியும் பின்னர் திறன் சுமை ஏற்றப்படுவதால் உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரங்கள் அதிகரிக்கும் மற்றும் செயல்திறன் குறையும் எனவே இந்த வகையான வலைகளுக்கான பிரச்சினை வேறுபட்டது நமது ஒரே நோக்கம் தடங்களின் எண்ணிக்கையைக் குறைப்பதே சேனல் ரூட்டிங்கில் கம்பிகளின் அளவை நாம் கருத்தில் கொள்ளவில்லை அதாவது கம்பிகளுக்கு இந்த மிகச்சிறிய அகலத்தைப் பயன்படுத்தலாம் என்று கருதுகிறோம் ஏனென்றால் பேன் அவுட் வரையறுக்கப்பட்டது இந்த கம்பிகள் வழியாக பாயும் மின்னோட்டம் குறிப்பிட்ட வரம்பை மீறாது எனவே அது நமது அனுமானமாகும் ஆனால் கடிகாரம் மற்றும் சக்தியைப் பற்றி நாம் பேசும்போது அது அப்படி இல்லை கடிகாரம் மற்றும் வலைகள் பொதுவாக மிகப் பெரிய அளவிலானவை அவை ஒரு சிப்பில் அதிக எண்ணிக்கையிலான புள்ளிகளை இணைக்கின்றன என்பதாகும் ஒரு பொதுவான சிப்பில் கடிகார சமிக்ஞைகளுக்கு உள்ளீடு அளிக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருக்கலாம் மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மீண்டும் மின்சாரம் மற்றும் தரை கோடுகள் திசைதிருப்பப்பட வேண்டும் இவை வலைகளின் எடுத்துக்காட்டுகள் அங்கு முனைய புள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கான அல்லது அதற்கு மேற்பட்டதாக இயங்கக்கூடும் எனவே சில வகையான ரூட்டிங் தேவை உள்ளது நாம் மீண்டும் கடிகாரத்திற்கு வளைவுகள் மற்றும் பிற சிக்கல்களைக் கவனித்துக்கொள்ள வேண்டும் இது மிகவும் சிக்கலானதாக தோன்றுகிறது இந்த வகையான வலைகளை கையாளவும் வழிநடத்தவும் பல்வேறு உத்திகள் தேவை எனவே செயல் நோக்கம் அவற்றின் குறிப்பிட்ட தேவைகள் காரணமாக சிறப்பு ரூட்டிங் வழிமுறைகளை உருவாக்க விரும்புகிறோம் எனவே சாதாரண சமிக்ஞை வலைகளையும் கடிகாரம் மற்றும் சக்தி வலைகளையும் கையாளக்கூடிய ஒற்றை திசைவி இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை ஏனெனில் அவற்றின் தேவைகள் மிகவும் தெளிவாக வேறுபடுகின்றன இந்த வலைகளின் கடிகாரம் மற்றும் சக்தியின் ஒரு பகுதியையாவது கைமுறையாக வழிநடத்தும் அமைப்புகள் உள்ளன எனவே கடிகார ரூட்டிங் பற்றிப் பேசும்போது இப்போது கடிகார ஒத்திசைவு நிச்சயமாக டிஜிட்டல் அமைப்புகளில் மிக முக்கியமான சிக்கல்களில் ஒன்றாகும் அவற்றில் பெரும்பாலான பகுதிகள் இயற்கையில் ஒத்திசைந்தவை என்றால் அவை ஒரு கடிகாரத்தால் இயக்கப்படுகின்றன எனவே ஒரு கடிகாரத்தால் இயக்கப்படுகிறது என்று குறிப்பிடும்போது சில செயல்பாட்டுத் தொகுதிகள் உள்ளன என்று அர்த்தம் அவை F1 என்று சொல்வோம் மற்றொரு செயல்பாட்டு தொகுதி F2 உள்ளது எனவே 2 ஐ மட்டுமே கருத்தில் கொள்வோம் அவற்றுக்கிடையே சில கூட்டு சுற்றுகள் இருக்கலாம் இவை கூட்டுச் சுற்றுகள் சில கூட்டுச் சுற்றுகள் என்று சொல்லலாம் இவற்றைப் பற்றி நாம் பேசும் இந்த செயல்பாட்டு தொகுதி F1 மற்றும் F2 உண்மையில் சேமிப்பகம் அதாவது இவை சில ஃபிளிப் ஃப்ளாப்கள் அல்லது லாட்சுகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த F1 இன் வெளியீடு கூட்டு தர்க்கம் காம்பினேஷனல் சர்க்யூட் போன்றவற்றில் வந்து சேரும் எங்காவது ஒரு கடிகார மூலமும் இருக்கும் அங்கிருந்து ஒரு கடிகார சமிக்ஞையை இணைக்க வேண்டும் அதே போல் ஒரு கடிகார சமிக்ஞை இங்கே இணைக்க வேண்டும் இப்போது இங்கே இந்த விஷயத்தில் இந்த F1 மற்றும் F2 தேவையைப் புரிந்துகொள்வோம் ஒரு சிப்புக்குள் நீங்கள் இதை சிப்பின் தளவமைப்பாகக் கருதினால் இந்த F1 மற்றும் F2 ஆகியவை மிக நெருக்கமாக இருந்தால் F1 இங்கே உள்ளது மற்றும் F2 மிகவும் நெருக்கமாக உள்ளது என்று சொல்லலாம் பின்னர் கடிகார மூலமாக இருந்தாலும் அதற்கான நேரம் F1 மற்றும் F2 ஐ அடைய கடிகாரம் வெளிப்படையாக சமமாக இருக்கும் இந்த கடிகார முனைய புள்ளிகளை முடிந்தவரை நெருக்கமாக வைத்திருக்க முயற்சிக்கலாம் ஆனால் பொதுவாக இது சாத்தியமில்லை F1 மற்றும் F2 இந்த சிப்பின் தன்னிச்சையான இடங்களில் அமைந்திருக்கலாம் அதாவது இந்த F1 மற்றும் F2 ஐ அடையும் போது கடிகார சமிக்ஞை தாமதங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதாவது கடிகார வளைவு இருக்கும் கடிகார நடுக்கம் கூட இருக்கலாம் ஆனால் நடுக்கத்தை இப்போது கருத்தில் கொள்ளவில்லை வளைவு என்பது நாம் கருத்தில் கொண்ட ஒன்றாகும் அதனுடன் தானாகவே நடுக்கம் வரும் எனவே ஒரு கட்டத்தில் இருந்து ஒரு கடிகாரத்தை உருவாக்கும்போது அது ஒரு சிப்பில் உள்ள வெவ்வேறு புள்ளிகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் எனவே தாமதங்கள் ஏறக்குறைய சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வழிநடத்த வேண்டும் இது முக்கிய தேவைகளில் ஒன்றாகும் எனவே இது பொதுவான கடிகார வழித்தடத்திற்கான கருத்தாகும் எல்லா செயல்பாடுகளும் பொதுவாக ஒரு கடிகார சமிக்ஞையுடன் ஒத்திசைக்கப்படுகின்றன மேலும் நாம் வளைவைக் குறைக்க முடிந்தால் மிக விரைவான கடிகாரத்தைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் வளைவு மற்றும் பிற தாமதங்கள் காரணமாக கடிகார நேர காலம் அதிகரிக்கிறது அதாவது பயனுள்ள அதிர்வெண் குறைகிறது எனவே ஒரு வேகமான கடிகாரமாக ஒரு சுற்றை இயக்க முயற்சிக்கிறோம் கடிகாரத்தின் தாமதங்கள் அல்லது நிச்சயமற்ற நிலைகளின் வளைவைக் குறைக்க முயற்சிப்போம் எனவே ஒரு சிப்பில் வழங்கப்படும் கடிகார சமிக்ஞை பொதுவாக பெரும்பாலான நவீன அமைப்பிற்கான ஒரு சிப்பிற்கு வெளிப்புறமாக உருவாக்கப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட புள்ளி மூலம் கடிகார சமிக்ஞை சிப்பில் நுழைகிறது எனவே கடிகார சமிக்ஞை சிப்பில் நுழையும் ஒரு கடிகார முள் என்று குறிப்பிடுகிறோம் எனவே இது ஒரு கடிகார முள் என்று குறிப்பிடப்படுகிறது இப்போது இந்த கடிகார முனையிலிருந்து கடிகார சமிக்ஞை தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திற்கும் இணைப்புகளை அனுப்ப வேண்டும் இது கடிகார வலை என குறிப்பிடப்படுகிறது எனவே கடிகார வலை என்பது ஒரு முனையிலிருந்து வரும் கடிகார கம்பியை திசை திருப்புவது கடிகார சமிக்ஞை தேவைப்படும் எல்லா புள்ளிகளுக்கும் நாம் இணைப்புகளை அனுப்ப வேண்டும் முழு வலையும் ஒரு கடிகார வலை என்று அழைக்கப்படுகிறது இது கடிகார நிகர ரூட்டிங் என்பது முக்கிய விவாதம் ஆகும் இங்கு நாம் பேசுவது செயல்பாட்டு அலகுகள் ஆகும் எனவே இந்த F1 மற்றும் F2 இரண்டு செயல்பாடுகள் இதுபோன்ற பல இருக்கலாம் இந்த செயல்பாட்டு அலகுகள் சிப் முழுவதும் விநியோகிக்கப்படலாம் ஆனால் கடிகார சமிக்ஞை இந்த அலகுகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடைய வேண்டும் அது அடையப்பட்டால் கடிகார வளைவு இருக்காது என்று நாம் கூறலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நடைமுறையில் இந்த சிறந்த சூழ்நிலையை கொண்டிருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே கடிகார வளைவு எப்பொழுதும் இருக்கும் கடிகார வளைவு என்றால் என்ன என்பதை நினைவுபடுத்த வேண்டும் கடிகார வளைவு என்பது கடிகார சமிக்ஞை இரண்டு வெவ்வேறு கடிகார புள்ளிகளில் வந்து அவற்றுக்கிடையே ஒப்பீட்டளவில் தாமதம் ஏற்படும் இந்த முதல் கடிகாரம் சிறிது நேரம் கழித்து இரண்டாவது கடிகாரம் அல்லது நேர்மாறாக வரும் ஏனெனில் இரண்டு ஊசிகளை இணைக்கப் பயன்படுத்தப்படும் கம்பிகளின் சமமற்ற நீளம் மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்புகள் மற்றும் கொள்ளளவுகளில் மாறுபாடு இயக்கிகள் பல்வேறு அளவுருக்கள் உள்ளன தாமதங்கள் வேறுபட்டிருக்கலாம் இதன் காரணமாக இந்த கடிகார வளைவை நீங்கள் சரியாக வைத்திருக்க முடியும் எனவே கடிகார வளைவை கையாள ஒருவித பழமைவாத வடிவமைப்பைச் செயல்படுத்த ஒரு வெளிப்படையான அணுகுமுறை தேவைப்படுகிறது அதாவது பாதுகாப்பாக உபயோகப்படுத்துகிறோம் கடிகார வளைவு இருக்கட்டும் அதிகபட்சமாக சிலவற்றை அனுமானிக்கிறோம் கடிகார காலத்தின் 10 சதவிகிதம் அல்லது 15 சதவிகிதம் வளைவுக்கு வைக்கப்படும் என்று சொல்லலாம் எனவே அந்த கணக்கீட்டின் மூலம் கடிகார அதிர்வெண்ணைக் குறைக்க முடியும் அல்லது காலத்தை அதிகரிக்க முடியும் இது பழமைவாத வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் உயர் செயல்திறன் அமைப்புகளுக்கு மிகவும் பழமையாக இருக்க விரும்பவில்லை இந்த வளைவை முடிந்தவரை குறைக்க விரும்புகிறோம் இதனால் அதிர்வெண்ணை அதிகரிக்க முடியும் எனவே அதிர்வெண்ணில் 10 சதவிகிதம் அதிகரிப்பு கூட செயல்திறனில் மிக அருமையான முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்லும் எனவே கடிகாரத்தில் சில மிக எளிய கருத்துக்கள் உள்ளன எனவே ஒரு கடிகார சமிக்ஞை இதுபோன்று உங்களுக்குத் தெரியும் இது ஒரு குறிப்பிட்ட துடிப்பு சமிக்ஞைகள் 0 முதல் 1 வரையிலும் 1 முதல் 0 வரையிலும் செல்கிறது நீங்கள் பயன்படுத்தும் கணினியைப் பொறுத்து நீங்கள் பல்வேறு வகையான கடிகாரத் திட்டங்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒற்றை கட்ட கடிகாரத்தைக் கொண்டிருக்கலாம் அல்லது பல கட்ட கடிகாரங்களைக் கொண்டிருக்கலாம் குறிப்பாக இரண்டு கட்டங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன மேலும் நீங்கள் கடிகாரத்தைப் பற்றி பேசும்போது நீங்கள் லாட்சுகளை சேமிப்பக கூறுகளாக வைத்திருக்கலாம் சேமிப்பக உறுப்புகளாக நீங்கள் ஃபிளிப் ஃப்ளாப்புகளைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒரு லாட்ச் மற்றும் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன லாட்ச் ஒரு சேமிப்பக சாதனமாகும் அங்கு கடிகாரம் அதிகமாக இருக்கும் வரை தரவு சேமிக்கப்படும் அதாவது கடிகார சமிக்ஞை என்பது அதிகமாக இருக்கும் வரை லாட்ச் நிலை தூண்டப்பட்ட சாதனமாக இருக்கும் இது செயலில் உள்ள நிலை லாட்ச் திறந்திருப்பதாக கருதப்படுகிறது மற்றும் இந்த நேரத்தில் உள்ளீட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப சேமிக்கப்படும் ஆனால் ஒரு கடிகாரத்தில் பொதுவாக தூண்டப்பட்ட கடிகாரத்தை செயல்படுத்துகிறோம் சில விளிம்புகளைப் பொறுத்து ஒரு கடிகாரத்தால் ஒரு பிளிப் ஃப்ளாப் தூண்டப்படுகிறது எனவே நேர்மறையான விளிம்பு தூண்டப்பட்ட அல்லது எதிர்மறை விளிம்பில் தூண்டப்பட்டதைப் போல ஃபிளிப் ஃப்ளாப்பை வடிவமைக்கிறோம் எனவே சரியாக விளிம்பில் ஏற்படும் இடத்தில் உள்ளீட்டு மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய மதிப்பு சேமிக்கப்படும் கடிகார விளிம்பு தோன்றிய பிறகு உள்ளீடுகளில் சில மாற்றங்கள் இருந்தால் அவை இனி பிரதிபலிக்காது எனவே ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பொறுத்தவரையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களைப் பற்றி பேசுகிறோம் சரியாக இந்த நேரத்தில் கடிகார விளிம்பு ஏற்படும் எந்த உள்ளீடும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நிச்சயமாக அமைவு மற்றும் வைப்பு நேரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தற்போதைக்கு அமைவு மற்றும் வைப்பு நேரங்களை புறக்கணிக்கிறோம் கடிகார விளிம்பு வரும்போதெல்லாம் உள்ளீடு ஃபிளிப் ஃப்ளாப்புகளில் சேமிக்கப்படுகிறது கடிகாரம் அதிகமாக இருக்கும் வரை சேமிப்பிடம் திறந்திருக்கும் மற்றும் உள்ளீடு இந்த நேரத்தில் மாறினாலும் இறுதி மதிப்பு இறுதியாக சேமிக்கப்படும் எனவே இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எனவே ஒற்றை கட்ட கடிகாரத்துடன் லாட்ச்கள் ஒற்றை கட்டம் என்றால் இங்கே திட்டம் எப்படி இருக்கிறது என்று கருதலாம் இது ஒரு D வகை லாட்ச் D உள்ளீடு Q வெளியீடு மற்றும் ஒரு கடிகாரம் உள்ளது ஒற்றை கடிகாரம் என்றால் ஒற்றை கட்ட கடிகாரம் உள்ளது இங்கே லாட்ச் செயல்படுத்தப்படுகிறது கடிகாரம் அதிகமாகச் செல்லும் போது மற்றும் கடிகாரம் அதிகமாக இருக்கும் வரை D யில் எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் லாட்ச்சில் சேமிக்கப்படும் எனவே கடிகாரம் 0 ஆகும்போது அது நடக்கும் கடிகார சமிக்ஞை இது போன்றது என்று வைத்துக்கொள்வோம் D சமிக்ஞை மாற்றங்கள் என்று சொல்லலாம் சில காரணங்களால் அது மாறுகிறது மற்றும் நிலையானது எனவே நீங்கள் Q வெளியீட்டைப் பார்த்தால் இப்போது கடிகாரம் அதிகமாக இருக்கும் நேரம் ஆகும் எனவே D இல் எந்த மாற்றங்கள் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு சிறிய தாமதம் இருக்கும் எனவே இந்த Q D ஐப் பின்தொடரும் ஆனால் அந்த நேரத்தில் கடிகாரம் 0 ஆகும்போது மீண்டும் வரை மூடப்படும் எனவே D இன் கடைசி மதிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த 1 இருக்கும் எனவே Q இன் இறுதி மதிப்பு 1 சரியாக இருக்கும் எனவே கடிகாரம் முழு நேரத்திலும் செயல்படும் அல்லது கடிகாரம் அதிகமாக உள்ள வரை திறந்த நிலையில் உள்ளது எனவே பொதுவாக நாம் லாட்ச்சை பயன்படுத்த விரும்பவில்லை ஏனெனில் அவற்றின் சிக்கலான நேரத் தேவை காரணமாக அது அதிகமாக இருக்கும் வரை உள்ளீடு மாறினால் வெளியீட்டும் மாறுகிறதுஅது இயக்கும் எந்த சுற்றுக்கும் இடையூறு விளைவிக்கக் கூடாது ஆனால் போதுமான கவனமாக இருந்தால் தாழ்ப்பாளை அடிப்படையாகக் கொண்ட வடிவமைப்பு உங்களுக்கு சிறந்த செயல்திறனை வேகமான சுற்றுகளை வழங்க முடியும் பின்னர் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் சில உயர் செயல்திறன் சுற்றுகள் பொதுவாக லாட்ச்களைப் பயன்படுத்துகின்றன இப்போது வாயில்களைப் பயன்படுத்தும் ஒரு எளிய லாட்ச் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இங்கே ஒரு எளிய D வகை லாட்ச் 4 இரண்டு உள்ளீட்டு NAND வாயில்களைக் கொண்டுள்ளது என்பதைக் காட்டுகிறோம் கடிகாரம் அதிகமாக இருந்தால் இங்கே தெளிவாகக் காணலாம் கடிகார உள்ளீடு 1 என்று சொல்லலாம் பின்னர் எதுவாக இருந்தாலும் இந்த கடிகார உள்ளீடு 1 ஆகும் எனவே D இல் எதைப் பயன்படுத்தினாலும் இங்கே வெளியீட்டில் நாம் D பார் பெறுவோம் இந்த D பார் இங்கே வரும் கடிகாரம் 1 மற்றும் நாம் இங்கே D ஐ பெறுவோம் எனவே நாம் D ஐப் பயன்படுத்தினால் இந்த லைன் D ஆக இருக்கும் இந்த லைன் D பாராக இருக்கும் இது ஒரு குறுக்கு இணைந்த லாட்ச் இது D பாராக இருந்தால் இறுதியாக D இன் மதிப்பு இங்கே சேமிக்கப்படும் அது D ஆக இருந்தால் மதிப்பு D பாரில் இங்கே சேமிக்கப்படும் எனவே D இன் மதிப்பு இறுதியில் சேமிக்கப்படும் மற்றும் Q இல் கிடைக்கும் மற்றும் D பார் Q பாரில் கிடைக்கும் ஆனால் கடிகாரம் 0 எனில் NAND வாயிலின் இந்த உள்ளீடுகள் இரண்டும் 0 மற்றும் 0 ஆகும் எனவே இந்த இரண்டு வெளியீடுகளும் 1 மற்றும் 1 இது 1 இதுவும் 1 ஆகும் எனவே இங்கே எது Q Q மற்றும் 1 Q பாராகவும் Q பார் 1 Q ஆகவும் இருக்கும் சேமிக்கப்பட்டவை அனைத்தும் சரியாகவே இருக்கும் கடிகாரம் 1 இருக்கும் வரை D இன் மதிப்பு சேமிக்கப்படும் ஆனால் கடிகாரம் 0 ஆனவுடன் சேமிக்கப்பட்டவை அனைத்தும் தக்கவைக்கப்படும் எனவே ஒரு எளிய லாட்ச் இவ்வாறு செயல்படுகிறது இப்போது இந்த லாட்ச்களைப் MOS தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம் ஏனெனில் VLSI சிப்புகளில் நாம் பொதுவாக NAND வாயில்களைப் பயன்படுத்தி இது போன்ற ஃபிளிப் ஃப்ளாப்புகளை செயல்படுத்த மாட்டோம் லாட்ச்களைப் வடிவமைப்பதில் மேலும் சுருக்கங்கள் உள்ளன மற்றும் சேமிப்பக சுழற்சிகள் பற்றி பார்ப்போம் எனவே CMOS தொழில்நுட்பம் லாட்சுகள் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளில் அவை பொதுவாக CMOS இன்வெர்ட்டர்களைப் பயன்படுத்துவதன் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன அதாவது வாயில்கள் பயன்படுத்தாமல் மற்றும் சில CMOS சுவிட்சுகள் பயன்படுத்துகின்றன எனவே CMOS சுவிட்ச் என்றால் என்ன எனவே ஒரு CMOS சுவிட்ச் ஒரு மின் சுவிட்சைப் போன்றது எனவே சுவிட்ச் இயக்கப்பட்டிருந்தால் உள்ளீட்டில் சில பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் வெளியீட்டிற்குச் செல்லும் சுவிட்ச் முடக்கப்பட்டிருந்தால் அந்த மின்னழுத்தம் போகாது எனவே இது ஆன் அல்லது ஆஃப் சுவிட்ச் ஆகும் எனவே ஒரு மின்னழுத்தம் பரவுகிறது அல்லது அது கடத்தப்படவில்லை என்றால் இந்த சுவிட்சுகள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே சுவிட்சுகள் 2 வகைகளாக இருக்கலாம் ஒன்று பாஸ் டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு ஒற்றை டிரான்சிஸ்டர் செயல்படுத்த தேவைப்படுகிறது மற்றும் ஒரு டிரான்ஸ்மிஷன் கேட் வைத்திருக்கலாம் அதில் இரண்டு டிரான்சிஸ்டர்கள் ஒரு p வகை மற்றும் ஒரு N வகை இருக்கும் பாஸ் டிரான்சிஸ்டரின் ஒரு குறைபாடு என்னவென்றால் அது சில மின்னழுத்தச் சிதைவை ஏற்படுத்தக்கூடும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் முதலில் பாஸ் டிரான்சிஸ்டரைப் பாருங்கள் ஒரு பாஸ் டிரான்சிஸ்டர் இது போல் தெரிகிறது எனக்கு ஒரு எளிய n வகை டிரான்சிஸ்டர் உள்ளது இது உள்ளீடு என்று வைத்துக்கொள்வோம் X என்று சொல்லலாம் இது வெளியீடு Y என்று சொல்லலாம் இது கட்டுப்பாட்டு உள்ளீடு C இப்போது நீங்கள் ஒரு n வகை இன்வெர்ட்டரை நினைவுகூறலாம் எனவே n வகை MOS டிரான்சிஸ்டர் அதாவது ஒரு n வகை டிரான்சிஸ்டருக்கு C 1 க்கு சமமாக இருந்தால் அதாவது டிரான்சிஸ்டர் D நடத்துகிறது அதாவது C 0 என்றால் டிரான்சிஸ்டர் முடக்கப்பட்டுள்ளது அது நடத்துவதில்லை எனவே C 0 ஆக இருக்கும்போது திறந்த சுவிட்ச் உள்ளது என்று பொருள் எனவே C 0 என்றால் Y திறப்புக்கு சமம் என்றால் திறந்தது என்று எழுதலாம் எனவே இந்த X Y க்கு வரவில்லை ஆனால் C 1 ஆக இருந்தால் X Y க்கு வருகிறது ஆனால் இங்கே ஒரு சிறிய சிக்கல் என்னவென்றால் n வகை டிரான்சிஸ்டரின் பண்பு காரணமாக கட்டுப்பாட்டு உள்ளீடு 1 உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த சுவிட்ச் ஆன் செய்து இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் X 0 வோல்ட்டுகளுக்கு மிகக் குறைந்த மின்னழுத்தத்திற்கு சமமாக இருந்தால் Y எந்த மின்னழுத்த வீழ்ச்சியும் இல்லாமல் 0 வோல்ட் ஆக இருக்கும் X உயர் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருந்தால் இந்த டிரான்சிஸ்டர் 2 வோல்ட்டுகளில் வேலை செய்கிறது என்று சொல்லலாம் நான் 2 வோல்ட் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லலாம் பின்னர் வெளியீடு 2 கழித்தல் V த்ரெஷோல்ட் இருக்கும் V த்ரெஷோல்ட் ஒரு சிறிய மின்னழுத்தம் மற்றும் ஒரு மின்னழுத்த வீழ்ச்சி இருக்கும் எனவே உயர் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தும்போது இந்த வகையான சுவிட்ச் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது உள்ளீட்டில் தர்க்கம் 1 ஐக் குறிக்கலாம் எனவே வெளியீட்டில் வலதுபுறத்தில் மின்னழுத்த சிதைவு இருக்கும் இது ஒரு குறைபாடு இந்த குறைபாட்டை நீக்க டிரான்ஸ்மிஷன் கேட் என்று அழைக்கப்படும் ஒன்றை நாம் கொண்டிருக்கலாம் எனவே டிரான்ஸ்மிஷன் கேட் என்றால் என்ன வழக்கம்போல ஒரு வகையான n வகை டிரான்சிஸ்டரை வைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் குறியீட்டு முறையில் இதுபோன்று காட்டப்பட்டுள்ள மற்றொரு வகை p வகை டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துகிறேன் மேலும் இந்த 2 முனைகளையும் இணைக்கிறேன் இந்த 2 முனைகளையும் இணைக்கிறேன் நான் இங்கே X ஐப் பயன்படுத்துகிறேன் இங்கிருந்து Y ஐ எடுத்துக்கொள்கிறேன் எனவே இங்கே கட்டுப்பாட்டு c ஐப் பயன்படுத்தினால் இங்கே தலைகீழ் c பாரைப் பயன்படுத்துவேன் இந்த n வகை மற்றும் p வகை டிரான்சிஸ்டர்களின் ஒரே ஒரு பண்பை நீங்கள் காண்கிறீர்கள் நான் கூறியது போல் இந்த n வகை டிரான்சிஸ்டர் 0 ஐ நன்றாக கடத்த முடியும் ஆனால் தர்க்கம் 1 க்கு ஒரு மின்னழுத்த சிதைவு உள்ளது ஆனால் p வகை டிரான்சிஸ்டருக்கு இது தலைகீழ் அது தர்க்கம் 1 ஐ நன்றாக கடத்த முடியும் ஆனால் தர்க்கம் 0 க்கு ஒரு அழிவு இருக்கும் எனவே நான் ஒரு n வகை மற்றும் p வகையை இணையாக இணைத்தால் 0 மற்றும் 1 இரண்டும் எந்தவொரு சீரழிவும் இல்லாமல் பரவுகின்றன எனவே இந்த டிரான்ஸ்மிஷன் கேட் எந்தவொரு சிதைவும் இல்லாமல் லாஜிக் 0 மற்றும் லாஜிக் 1 இரண்டையும் வெளியீட்டிற்கு அனுப்ப முடியும் அதனால்தான் பொதுவாக பல வடிவமைப்புகளுக்கு நாம் பாஸ் டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துவதில்லை மாறாக ஒரு டிரான்ஸ்மிஷன் கேட் பயன்படுத்துகிறோம் எனவே பாஸ் டிரான்சிஸ்டர்கள் மற்றும் டிரான்ஸ்மிஷன் கேட் இரண்டையும் பயன்படுத்தும் லாட்சுகளின் எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறோம் இங்கே ஒரு எளிய CMOS லாட்ச்சை காட்டுகிறேன் அது எப்படி இருக்கும் இங்கே இரண்டு பேக் டு பேக் இன்வெர்ட்டர்கள் உள்ளன ஒரு நாட் கேட் ஒரு சிஎம்ஓஎஸ் நாட் கேட் ஒரு சிஎம்ஓஎஸ் நாட் கேட் நான் அதை அடையாளமாகக் காட்டுகிறேன் இங்கே டிரான்ஸ்மிஷன் கேட் உள்ளது கடிகாரம் உள்ளது இந்த கடிகாரம் p வகை டிரான்சிஸ்டருக்குப் பயன்படுத்தப்படுகிறது கடிகாரப் பார் n வகை டிரான்சிஸ்டருக்குப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதன் பொருள் என்ன கடிகாரம் 0 ஆக இருக்கும்போது இந்த வாயில் நடத்தப்படும் அதாவது கடிகாரம் 0 ஆக இருக்கும்போது ஒரு குறுக்கு ஜோடி இன்வெர்ட்டர் உள்ளது இது பின்னூட்டத்துடன் கூடிய நிலையான சேமிப்பக அமைப்பாக இருக்கும் எனவே ஒரு பின்னூட்ட சுழற்சியில் இரண்டு இன்வெர்ட்டர்கள் இணைக்கப்பட்டுள்ள போதெல்லாம் அவை ஒரு சேமிப்பக அமைப்பு அல்லது ஒரு லாட்ச்சை கொண்டிருக்கும் தரவு காலவரையின்றி சேமிக்கப்படும் எனவே இங்கே கடிகாரம் 0 எனில் அத்தகைய அமைப்பைக் கொண்டிருப்போம் ஆனால் கடிகாரம் 1 என்றால் என்ன நடக்கும் இது திறக்கும் ஆனால் இந்த சுவிட்ச் இங்கே மூடப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு தலைகீழ் Y ஐ இணைக்கிறீர்கள் கடிகாரப் பார் p வகை கடிகாரத்தில் n வகையாகும் எனவே கடிகாரம் 1 ஆக இருந்தால் இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் உள்ளது இந்த கேட் இயக்கத்தில் உள்ளது மற்றும் D க்கு விண்ணப்பித்தவை அனைத்தும் Q இல் சேமிக்கப்படும் எனவே இந்த D Q க்குச் செல்லும் பின்னர் கடிகாரம் 0 க்குச் செல்லும் போது மீண்டும் இந்த டிரான்சிஸ்டர் முடக்கப்படும் இது இயங்கும் மற்றும் Q இல் கடைசி மதிப்பு எதுவாக இருந்தாலும் சேமிக்கப்படும் இந்த CMOS லாட்ச் இவ்வாறு செயல்படுகிறது எனவே கடிகாரம் 1 க்கு சமமாக இருக்கும்போது இது உண்மையில் கடிகாரத்தை 0 க்கு சமமாக இருக்கும் கடிகாரம் 0 க்கு சமமாக இருக்கும்போது இது நடத்தப்படும் இவை இரண்டும் தலைகீழாக மாறும் நான் இதை 0 ஆக படிக்க முடியும் 1 ஆக படிக்கலாம் இது 1ஆக இருந்தால் இது நடக்கும் பின்னர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் நகர்ந்தால் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் பொதுவாக கடிகாரத்தின் விளிம்பில் உயரும் அல்லது வீழ்ச்சி விளிம்பில் செயல்படுத்தப்படுகின்றன எனவே விவரங்களுக்குச் செல்லாமல் இது நேர்மறையான விளிம்பின் தூண்டப்பட்ட D ஃபிளிப் ஃப்ளாப்பின் வழக்கமான வரைபடமாகும் இது NAND வாயில்களைப் பயன்படுத்தி கட்டப்பட்டது அடிப்படை யோசனை என்னவென்றால் தரவைச் சேமிக்கும் லாட்ச் இங்கே வைத்திருக்கிறோம் ஆரம்பத்தில் இங்கே காண்பிக்கும் சுற்று இது கடிகார விளிம்பை சேமித்து பிடிக்கவும் D இன் மதிப்பை சேமிக்கவும் கைப்பற்றவும் பயன்படுகிறது எனவே இரண்டையும் ஒன்றாக எடுத்துக் கொண்டால் அதை அடுத்த லாட்க்கு உள்ளீடு அளிக்கலாம் அது சேமிக்கப்படும் எனவே அடிப்படையில் நேர்மறையான விளிம்பு தூண்டப்பட்ட D ஃபிளிப் ஃப்ளாப்க்கு இதுபோன்ற 6 NAND வாயில்கள் தேவைப்படும் இது மற்ற வடிவமைப்புகளும் சாத்தியமான வடிவமைப்புகளில் ஒன்றாகும் இப்போது இங்கே இரண்டு கட்ட கடிகாரத்தைக் காட்டுகிறோம் வரைபடங்களின் எளிமைக்காக டிரான்ஸ்மிஷன் வாயில்களைக் காட்டுகிறேன் எளிய பாஸ் டிரான்சிஸ்டர்களைக் காட்டுகிறேன் ஆனால் டிரான்ஸ்மிஷன் வாயில்கள் அல்ல எனவே இங்கே எனக்கு ஒரு லாட்ச் வைத்திருக்கிறேன் இங்கே ஒரு லாட்ச் உள்ளது எனவே இந்த phi மற்றும் phi பாரைக் காட்டாதது போன்ற கடிகாரங்களைப் பயன்படுத்துகிறேன் ஒரு phi 1 மற்றும் phi 2 phi 1 மற்றும் phi 2 ஆகியவற்றைக் காட்டுகிறேன் இப்போது இந்த phi 1 மற்றும் phi 2 அவை இரண்டு கட்ட கடிகாரங்கள் என்று கூறப்படுகிறது கடிகாரம் இப்படி இருக்கும் நான் அதன் இணைப்பை காட்டுகிறேன் எனவே குறிப்பிட்ட காலத்திற்கு phi 1 செயலில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வேறு சில காலத்திற்கு phi 2 நிச்சயம் இருக்கும் அவற்றை T1 மற்றும் T2 என்று அழைப்போம் இந்த இரண்டு காலங்களும் பரஸ்பரம் தனித்தனியாக இருக்கின்றன அவை சரியான நேரத்தில் ஒன்றுடன் ஒன்று இல்லை கடிகாரம் மற்றும் காம்ப்ளீமென்ட் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இரண்டு கட்டங்களைப் பயன்படுத்துகிறேன் அதாவது பரஸ்பரம் ஒத்திசைவானது பொதுவற்றது அவை ஒன்றுடன் ஒன்று இல்லை எனவே இந்த வரைபடத்தில் phi 1 1 ஆக இருக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் முடக்கப்பட்டுள்ளது இது வெட்டப்பட்டு D இல் பயன்படுத்தப்பட்டவை அனைத்தும் இங்கு வந்து இங்கே சேமிக்கப்படும் மேலும் phi 1 1 ஆக இருக்கும்போது இந்த வளையம் இயங்குகிறது எதுவாக இருந்தாலும் இங்கே சேமிக்கப்படுவது சேமிக்கப்படுகிறது மற்றும் phi 2 இயக்கத்தில் இருக்கும்போது மற்றும் phi 1 முடக்கப்பட்டிருக்கும் போது தலைக்கீழாக நடக்கும் எனவே இங்கே சேமித்து வைக்கப்பட்டவை அனைத்தும் இங்கேயே இருக்கும் இங்கே உள்ளவை அனைத்தும் இங்கு மாற்றப்படும் எனவே இது இரண்டு லாட்ச்களைப் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு வழக்கமான மாஸ்டர் ஸ்லேவ் வகை இது முதல் லாட்ச் இது இரண்டாவது லாட்ச் எனவே இது D வகை சேமிப்பகத்தையும் மற்றொரு D வகை சேமிப்பகத்தையும் கொண்ட மாஸ்டர் ஸ்லேவ் லாட்ச்சின் வழக்கமான வரைபடமாகும் எனவே நீங்கள் ஒரு கடிகாரத்தைப் பயன்படுத்தலாம் அது நிறைவடைகிறது அல்லது இரண்டு கட்ட கடிகாரம் phi 1 மற்றும் phi 2 இரண்டும் வேலை செய்யும் அதை பயன்படுத்தலாம் எனவே கட்டைவிரல் விதியாக வடிவமைக்கும் பெரும்பாலான அமைப்புகள் கடிகார வளைவை 10 சதவிகிதத்திற்குள் கட்டுப்படுத்த வேண்டும் நாம் சில கடிகார வளைவுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடிய கடிகார வளைவு பொதுவாக கட்டைவிரல் 10 சதவிகிதம் ஆகும் எனவே நல்ல கடிகார விநியோக உத்தி தேவை அடுத்ததைப் பார்ப்போம் இது உயர் செயல்திறன் சுற்று வடிவமைப்பதற்கான தேவை ஏனென்றால் அதிக அதிர்வெண்களின் கடிகாரங்களைப் பயன்படுத்தலாம் ஒரு பைப்லைன் பற்றி முன்பு பார்த்தோம் எனவே அடுத்தடுத்த கட்டங்கள் அவை கடிகாரமாக உள்ளன இடையில் ஒரு கூட்டு சுற்று உள்ளது எனவே ஒரு பொதுவான பைப்லைன் வரைபடத்தைக் காட்டுகிறேன் எனவே உள்ளே இருப்பதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லை இடையில் சில கூட்டு சுற்றுகள் இருப்பதை நான் காண்பிக்கிறேன் இந்த ஆரஞ்சு செவ்வக பெட்டிகள் பதிவேடுகளாகும் எனவே பதிவேடுகளுக்கு ஒரு கடிகாரம் உள்ளது மற்றும் ஒவ்வொரு கடிகாரத் தரவிலும் ஒரு பதிவேட்டில் இருந்து அடுத்த பதிவேட்டில் இடைநிலை கூட்டு சுற்று வழியாக மாறுகிறது இப்போது சில சிக்கல்கள் மற்றும் பிற விஷயங்களைத் தவிர்க்க உங்களுக்குத் தெரிந்த ஒவ்வொரு பதிவும் அவை மாஸ்டர் ஸ்லேவ் டெக்னாலஜி மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளன அதாவது மாஸ்டர் லாட்ச் மற்றும் ஸ்லேவ் லாட்ச் தேவைப்படும் ஆனால் பைப்லைன்னின் ஒரு கட்டத்தைக் காட்டுகிறேன் இங்கு இரண்டு பதிவேடுகள் மற்றும் பல உள்ளன இதற்கிடையில் சில கூட்டு சுற்று உள்ளது பதிவு இந்த கூட்டு சுற்றுக்கு உள்ளீடு அளிக்கலாம் எனவே பொதுவாக அதே கடிகாரம் உள்ளீடு அளிக்கப்படுகிறது இப்போது இங்கே phi 1 மற்றும் phi 2 ஐ உள்ளீடு அளிக்கப்படுகிறது இந்த இரண்டு லாட்ச்களையும் மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்பாகப் பயன்படுத்தவில்லை ஆனால் ஒரு எளிய ஒற்றை கட்ட லாட்சுகளாக பயன்படுத்தலாம் எனவே phi 1 மற்றும் phi 2 மாறி அடுத்தது phi 1 ஆகவும் அடுத்தது phi 2 ஆகவும் இருக்கும் எனவே ஒரு லாட்ச்களில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் இது மாஸ்டர் போல இது ஸ்லேவ் என்பது போல ஆனால் அது இடைநிலை கூட்டு சுற்று வழியாக செல்கிறது இந்த மாதிரியான வடிவமைப்பைச் செய்தால் லாட்ச்களை எளிமையாகின்றன லாட்ச்களைப் எனவே மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக எளிய ஒற்றை நிலை லாட்ச்களைப் பயன்படுத்தலாம் இது பகுதியை சேமிக்கிறது எனவே இதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நீங்கள் பதிவேட்டில் ஒற்றை கட்ட பயன்படுத்தலாம் மற்றும் பைப்லைன் மற்றும் மாற்று நிலைகளை phi 1 அல்லது phi 2 போன்ற phi 1 phi 2 phi 1 phi 2 போன்ற கடிகாரங்கள் செய்யலாம் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் விவாதத்தை தொடர்கிறோம் கடிகார விநியோகம் மற்றும் கடிகார நெட்வொர்க்குகள் பற்றி மேலும் பார்ப்போம்